நாம் இப்போது FEM பற்றிய கலந்துரையாடலை தொடரலாம் இதுவரை நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த யோசனையே FEM ஒரு வெயிடட் ரெசிடியூவல் மெத்தட் மற்றும் வெயிடிங் பங்க்ஷனின் மிக எளிய தேவைகள் பற்றி விவாதித்தோம் அடிப்படையாக அந்த பங்க்ஷன் மற்றும் அதனுடைய டெரிவேட்டிவும் டொமைனில் ஸ்கொயர் இன்டகரலாக இருக்க வேண்டும் மற்றும் இன்னொன்று அது பவுண்டரி கண்டிஷனை கீழ்படிய வேண்டும் தற்போது இது நிறுவப்பட்டது மற்றும் FEM ல் உள்ள ஒரு முக்கிய படியே இதை நாம் மாற்றி வீக் பார்ம் என்று அழைக்கப்படுவது தான் நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் 2 படிகளை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் இதை சாதிக்க இது பயன்படும் நாம் நம்முடைய சமன்பாடுகளுக்கு திரும்ப செல்வோம் நீங்கள் நமது சமன்பாடுகளை பார்த்தீர்களானால் நாம் இந்த ஒரு டெர்மை பார்ப்போம் அங்கே அது டபுள் டெரிவேட்டிவ் ஆக தெரிகிறது மற்றும் அதற்கு அடுத்து W பங்க்ஷன் உள்ளது நாம் படி ஒன்றை பார்ப்போம் என்னிடம் உள்ளது என்னவென்றால் செகண்ட் டெரிவேட்டிவ் நிச்சயமாக ஒரு தேர்வு கொடுக்கப்பட்டது நீங்கள் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவை ஒப்பந்தபடுத்தாமல் இருந்தால் சிறந்தது லோயர் ஆர்டர் டெரிவேட்டிவோடு ஒப்பந்தபடுத்துவது இந்த ddx ஒரு முழு விஷயமாகும் ஏதாவது தந்திரங்கள் இருப்பதாக உங்கள் மனதிற்கு வருகிறதா இண்டெகரேஷன் பை பார்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஒருவேளை நான் இண்டெகரேஷன் பை பார்ட்ஸை செய்தால் ஒரு பங்ஷனை தான் நான் இன்டெகரேட் செய்ய வேண்டும் மற்றும் ஏற்கனவே எனக்கு டிப்பரண்க்ஷியல் உள்ளே உள்ளது இந்த முதல் பங்க்ஷனுடைய இண்டெகரேஷன் பை பார்ட்ஸ் மற்றும் இந்த இரண்டாவதும் தையல்காரரால் செய்யப்பட்டது போல் இருக்கிறது இந்த டெர்ம்க்கு என்ன நடந்தது இண்டெகரேஷன் பை பார்ட்ஸ் என்பது என்னவென்றால் அதை எளிமைப்படுத்தலுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது இதை பார்க்க 1D ல் செய்ய மிக எளிமையாக உள்ளது உண்மையில் ஹையர் டைமென்ஷனில் செய்யவும் மிக எளிமையானது அது தவிர ddx க்கு பதிலாக ஆப்பரேட்டரை பயன்படுத்தலாம் இதுவே வித்தியாசமானது மற்றும் அதை நாம் 2D க்கு வரும்போது இண்டெகரேஷன் எளியது என்பதை 2D ல் பார்ப்போம் ஆனால் கவனித்ததை தவிர உண்மையில் என்ன நடந்தது என்று ஏதேனும் சில உணர்வை கொண்டு இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தால் நீங்கள் ஒரு டெரிவேட்டிவ் U மீது W வை மாற்றியுள்ளீர்கள் இந்த டெரிவேட்டிவ் எது இங்கே நடிக்கிறதோ மற்றும் இப்போது W ஆக மாற்றப்பட்டது மற்றும் அது ஒரு நல்ல வகையான சிமெட்டிரியை கொடுக்கும் ஏனென்றால் நாங்கள் உள்ளே நுழையும் முன்பே உங்களுக்கு தெரியும் FEM ல் மற்றும் ஒரே குடும்பத்தில் இருந்து தான் தேர்வு செய்யப் போகிறோம் அதாவது கேலர்கின்ஸ் மெத்தட் Galerkin's method டெஸ்டிங் பங்க்ஷன் மற்றும் பேஸிஸ் பங்க்ஷன் ஒன்றுதான் அதனால் நான் கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் மற்றும் அதன் டெரிவேட்டிவ் ஹையர் ஆர்டர் டெர்ம் இங்கே வரப்போவதில்லை ஏனெனில் தான் இல்லை இதுதான் படி 1 மற்றும் படி 2 இதை அசல் சமன்பாடுகளில் மாற்றுவது மிக எளிமையானது எந்த தந்திரமாக இருந்தாலும் நாம் இண்டெகரேஷன் பை பார்ட்ஸை கொண்டு மாற்றுகிறோம் நாம் மாற்றீடு செய்யும் போது இதை நாம் எழுதும் போது நாம் நம்முடைய ஆசல் பார்மை பின்னோக்கிப் பார்ப்போம் முதல் டெர்மை கொண்டு நாம் செய்து விட்டோம் இப்போது இரண்டாம் டெர்ம் மற்றும் மூன்றாம் டெர்ம் தான் சரி இவை எல்லாவற்றையும் வெயிட்டிங் பங்க்ஷன் கொண்டு வெயிட்டட் செய்யப்பட்டுள்ளது இதை எப்படி எழுதலாம் அதாவது எல்லா கழித்தல் அடையாளமும் நன்றாக உள்ளது மற்றும் நான் இந்த இறுதி புள்ளிகளில் முதல் டெர்மை இண்டெகரேஷன் பை பார்ட்ஸ் மூலம் எழுதும் போது சற்று கவனமாக எழுத வேண்டும் அனைவரும் இந்த தந்திரத்தை பின்பற்றி உள்ளனர் நாம் இண்டெகரேஷன் பை பார்ட்ஸ் மட்டும் செய்துள்ளோம் அவ்வளவுதான் இப்போது இங்கே எழுதி உள்ள இவ்வளவு பெரிய கேள்வியாக தெரிகின்றததை தான் வீக் பார்ம் ஆப் FEM என்று அழைக்கப்படுகிறது ஏதேனும் யூகங்கள் அதைப்பற்றி என்ன பலவீனம் மாணவர் a உடைய ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் உடைய ஆர்டர் இல்லை அது வெறுமனே வீக் ஏனென்றால் அதை நான் டொமைனில் உள்ள எல்லா புள்ளிகளிலும் செயல்பட வைக்க போவதில்லை நான் அதை வெயிட்டட் சென்சில் சில இன்டர்வெலுக்கு இடையில் செயல்பட வைக்கிறேன் ஆகையால் இதை வீக் பார்ம் என்று அழைக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் இதையே தான் நாம் நியூமெரிக்கல் சொல்யூஷனுக்கு மாற்ற பயன்படுத்துகிறோம் மற்றும் செகண்ட் டெரிவேட்டிவை பர்ஸ்ட் டெரிவேட்டிவுக்கு மாற்றினேன் இதுவே வீக் பார்ம் பற்றிய முதல் விஷயம் இதையே நான் குறிப்பிட நினைத்தேன் நாம் பார்க்கவேண்டிய இரண்டாம் விஷயம் அதாவது அந்த ஒரு சமன்பாடே இந்த முழு பிரச்சனையை பற்றிய ஒரு தகவலாகும் டிப்பரண்ஷியல் ஈக்குவேசன் கிடையாது ஆனால் பவுண்டரி கண்டிஷன்ஸ் எவ்வாறு மாணவர் இறுதி புள்ளிகள் இறுதி புள்ளிகள் சரி எனக்கு இருக்கு அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் சமன்பாடுகளில் தோன்றும் அது எவ்வாறு தோன்றும் ஏனெனில் நான் மதிப்பை அங்கு மாற்ற அதை பற்றி தெரிய வேண்டும் இறுதிப் புள்ளிகளில் U மற்றும் ன் நடத்தை என்னவாகும் அதை இங்கே மாற்றிடுவோம் பொதுவாக இந்த டெர்ம் இதுவாக அறியப்படுகிறது 1D ல் பவுண்டரி கண்டிஷன்ஸ் இறுதி புள்ளிகள் மற்றும் ஐ குறிக்கும் சரியா இது அந்த சமன்பாட்டை பற்றிய இன்னொரு வகையான நல்ல அம்சம் அந்த டிப்பரண்ஷியல் ஈக்குவேசன் மற்றும் பவுண்டரி கண்டிஷன்ஸ் இரண்டும் ஒரே ஷாட்டில் தோன்றும்